பொறியியல் கணிதம் 1 பற்றிய 6வது விரிவுரைக்கு நான் வரவேற்கிறேன் இன்று இரண்டு மாறிகளின் செயல்பாடுகளின் வரம்பு பற்றி விவாதிப்போம் எனவே இன்று குறிப்பாக நாம் இப்போது பல மாறிகளின் வேறுபட்ட நுண்கணிதம் மற்றும் செயல்பாடுகளைப் பற்றி பேசுகிறோம் நான் வரம்புகளை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு இந்த செயல்பாடுகளை பல மாறிகளுக்கு நாம் என்ன வகையான அர்த்தப்படுத்துகிறோம் என்பதையும் விவாதிப்பேன் எனவே இங்கே முதலில் நான் இரண்டு மாறிகளின் செயல்பாடுகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் எனவே ஒரு செயல்பாடு zfxy எனவே இது ஒரு மாறியின் செயல்பாட்டைப் போன்றது ஆனால் அங்கு நாம் yx போல கருதுகிறோம் எனவே அவை ஒரே ஒரு மாறியாக மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் இப்போது இங்கே z இரண்டு மாறிகள் x மற்றும் y பொறுத்தது எனவே இது இரண்டு மாறிகளின் செயல்பாடு மற்றும் இது x மற்றும் y இரண்டு மாறிகளின் மெய்யான மதிப்புமிக்க செயல்பாடு x y தளத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியின் ஒவ்வொரு xy செயல்பாட்டின் டொமைன் என்று அழைக்கப்படும் மற்றும் இந்த விதியைப் பயன்படுத்தி இந்த மதிப்பை ஒதுக்கினால் இந்த விதி f ஐப் பயன்படுத்தி இது zfxy க்கு சமமாகும் ஒரு மெய் மதிப்பு z க்கு சில கொடுக்கப்பட்ட விதி படி fxyஇருக்கிறது பின்னர் இந்த செயல்பாட்டை இரண்டு மாறிகளின் செயல்பாடு என்று அழைக்கிறோம் எனவே டொமைன் என்றால் என்ன டொமைன் என்பது அடிப்படையில் புள்ளிகள் x y fx க்காக வரையறுக்கப்பட்ட x y பிளேன் இது fxy வரம்பு என்பது x y புள்ளியுடன் தொடர்புடைய z இன் ஒட்டுமொத்த சாத்தியமான மதிப்புகளின் தொகுப்பாகும் எனவே இங்கே நாம் இதை xy சார்பு நிலை மாறிகள் என்றும் z ஐ சார்பு மாறிகளாக அழைப்போம் எனவே இந்த சூழ்நிலையில் xy என்ற ஒருங்கிணைப்பு அமைப்பை ப் பரிசீலிப்போம் மற்றும் z அச்சில் மற்றும் எடுத்துக்காட்டாக இந்த புள்ளியால் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள xy தளத்தில் உள்ள புள்ளி இது மற்றும் x ஐயும் y யும் இந்த புள்ளியின் ஒருங்கிணைப்பால் கொடுக்கப்படுகிறது எனவே இந்த புள்ளிக்கு ஏற்ப நாம் இந்த fxy யை கணக்கிட்டால் உதாரணமாக இந்த புள்ளியில் xy இல் உள்ள z அச்சில் இந்த உயரம் இருக்கிறது இங்கே fxy இந்த செயல்பாட்டின் இந்த புள்ளியாகும் எனவே இது 3 பரிமாண அமைப்பில் உள்ள புள்ளி x ஒருங்கிணைப்பு காற்புள்ளி y ஒருங்கிணைப்பு மற்றும் fxy எனவே இப்போது டொமைனில் உள்ள புள்ளிக்கு ஏற்ப இந்த புள்ளிகள் அனைத்தையும் நாம் சேகரித்தால் இந்த மேற்பரப்பு உருவாக்கப்படும் எனவே இந்த ஒரு செயல்பாடு இங்கே 3 பரிமாண தளத்தில் இரண்டு மாறிகள் ஒரு மேற்பரப்பில் பிரதிபலிக்கிறது எனவே இது செயல்பாடு z என்பது fxy க்கு சமம் இது இந்த 3 பரிமாண ஒருங்கிணைப்பு அமைப்பில் மேற்பரப்பைக் குறிக்கிறது எனவே இப்போது இந்த உதாரணத்தை இங்கே பார்ப்போம் z1 x2 y2 எனவே இந்த z மெய்யானது என்பதால் இங்கே வாதம் ≥0 மற்றும் இது x2y2≤1 என்பதைக் குறிக்கும் எனவே நமக்கு டொமைன் D கிடைக்கும் இது எல்லா இங்கே அனைத்து புள்ளிகளையும் கொண்டிருக்கிறது R2 அதாவது இரண்டும் மெய்யானவை எனவே xy தளத்தில் அங்கு x2y2≤1 எனவே DxyR2x2y2≤1 என்பது xy தளத்தில் உள்ள வட்ட வட்டு ஆகும் இது டொமைனை உருவாக்குகிறது இந்த z1 x2 y2 செயல்பாட்டிற்காக மற்றும் ரேஞ்சுக்காகவும் எனவே இந்த டொமைனிலிருந்து புள்ளிகளுக்கு சாத்தியமான மதிப்புகளின் மதிப்புகள் ரேஞ்ச் ஆகும் எனவே நீங்கள் இங்கே கவனித்தால் x2y2≤1 இங்கே வர்க்கமூலம் இந்த மதிப்பு 0 மற்றும் 1 க்கு சொந்தமானது எனவே இங்கே ரேஞ்ச் Rz∈R0≤z≤1 எனவே இது இந்த கோளத்தின் ஒரு பகுதிக்கு மேலே உள்ள அரைகோள செயல்பாட்டின் வரைபடமாகும் எனவே இங்கே z அச்சு x அச்சு மற்றும் y அச்சு எனவே வட்ட வட்டு x வர்க்கம் பிளஸ் y வர்க்கம் மற்றும் 0 க்கு குறைவான மற்றும் சமமான இந்த வட்ட வட்டத்தின் ஒவ்வொரு புள்ளியிலும் z மதிப்பு கணக்க்கிடப்பட்டு மேற்பரப்பு திட்டமிடப்பட்டுள்ளது எனவே இது இரண்டு மாறிகளின் செயல்பாடுகளின் வடிவியல் விளக்கம் ஆகும் இப்போது நாம் வரம்பு மற்றும் தொடர்ச்சி பகுதிக்கு செல்வதற்கு முன் xy தளத்தில் இரண்டு புள்ளிகளுக்கு இடையிலான தூரம் என்ற கருத்து நமக்குத் தேவை எனவே இங்கே இரண்டு ஆயத்தொலைவுகளைக் கொண்ட P மற்றும் Q என்ற இரண்டு புள்ளிகள் இருந்தால் x0 y0 மற்றும் x1 y1இருக்கும் பின்னர் இந்த இரண்டு புள்ளிகளுக்கு இடையிலான தூரம் என்ன எனவே நாம் எளிதாக இந்த முக்கோணம் அமைத்தோமானால் கண்டுபிடிக்க முடியும் பின்னர் இங்கே இந்த உயரம் y1 y0 போன்று இருக்கும் இது x1 x0 ஆக இருக்கும் இப்போது இந்த தூரம் P Q என்பது x1 x02y1 y02 எனவே இது x1 x02y1 y02 தான் தூரம் நாம் இப்போது ஒரு புள்ளி Px0 y0 இன் நெய்பர்ஹுட்டை அறிமுகப்படுத்த வேண்டும் எனவே ஒரு புள்ளி x0 y0 என xy தளத்தில் கொடுக்கப்பட்டிருந்தால் இது இங்கே P ஆக குறிக்கப்படுகிறது பின்னர் நாம் இப்போது இந்த புள்ளி P ன் டெல்டா சுற்றுப்புறம் என்ன என்று அறிமுகப்படுத்த வேண்டும் இது வழக்கமாக NP அல்லது NPδ என குறிக்கப்படுகிறது எனவே இங்கே NP≔xyx x02y y02δ எனவே இயற்கையாகவே இப்போது இங்கே மீண்டும் ஒரு திறந்த வட்ட வட்டு இங்கே பிரதிநிதித்துவப்பட்டுள்ளது அது P புள்ளி மற்றும் இங்கே ஆரம் δ இப்போது இந்த வட்டில் உள்ள அனைத்து புள்ளிகளும் இந்த உறவை இங்கே திருப்திப்படுத்துகின்றன எனவே இந்த புள்ளியின் சுற்றுப்புறம் P குறிப்பு இது ஒரு திறந்த சுற்றுப்புறம் ஏனெனில் எல்லை சேர்க்கப்படவில்லை நாம் இங்கே δவை சமமாக அல்லது குறைவாக சேர்த்தால் இந்த வட்டின் எல்லை அதாவது வட்டம் இங்கே புள்ளியில் சேர்க்கப்படும் எனவே இது P அல்லது δ ஆரம் கொண்ட திறந்த சுற்றுப்புறம் இது நெய்பர்ஹுட்டின் மிகவும் பொதுவான வரையறை ஆனால் நாம் இந்த புள்ளி P சுற்றி உள்ள சதுரத்தை நெய்பர்ஹுட் நெய்பர்ஹுட் அறிமுகப்படுத்த முடியும் x0 δ மற்றும் x0δ இடையே அமைந்துள்ள xஆல் அறிமுகப்படுத்தப்பட்டது y ம் y0 δ மற்றும் y0δக்கு இடையே உள்ளது மற்றும் இங்கே இந்த சதுரம் உள்ளது இந்த பாதி பக்கம் இந்த δ மற்றும் P புள்ளி உள்ளது எனவே ஒரு மாறியின் செயல்பாட்டின் வரம்பு எனவே இரண்டு மாறிகளின் செயல்பாடுகளுக்கான வரம்பு என்ற கருத்தை நாம் அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு முதலில் ஒரு மாறியின் செயல்பாட்டின் வரம்பை விவாதிப்பது முக்கியம் முக்கியமாக நாம் இப்போது பல மாறி செயல்பாடுகளை விவாதிக்க வரம்பு மிகவும் முக்கியமானது பல மாறிகளின் செயல்பாடுகளுக்கான வரம்பைப் பற்றி விவாதிப்பது மிகவும் முக்கியம் எனவே இங்கே நாம் இந்த x→x0fxL என்று ஒரு மாறி வழக்கு என்று வைத்துக்கொள்வோம் ஒவ்வொரு ε 0 க்கும் ஒவ்வொரு ε 0 அனைத்து xக்கும் ஒரு δ 0 என்று ஒன்று உள்ளது எனவே இந்த x0 சுற்றுப்புறத்தைச் சேர்ந்த அனைத்து x க்கும் இது fx LL எனவே இந்த பிளாட் ன் உதவியுடன் இந்த கருத்தை இங்கே உங்களுக்கு விளக்குகிறேன் எனவே நமக்கு ஒரு செயல்பாடு f உள்ளது x x0 ஐ நெருங்கும் போது அதன் வரம்பு L ஆக இருக்கிறது எனவே இந்த புள்ளி இங்கே இதற்கு ஒத்த மதிப்பு L எனவே இந்த வரையறை என்ன சொல்கிறது என்றால் ஒவ்வொரு ε தொடர்புடையதற்கும் இது ஒரு சிறிய எண்ணிக்கை அல்லது எதையும் கொண்டு இருக்கலாம் எனவே இந்த எப்சிலான் நேர்மறை என்று அர்த்தம் இந்த Lஐ சுற்றியுள்ள இந்த தூரத்தால் இது குறிக்கப்படுகிறது எனவே ஒவ்வொரு எப்சிலான் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் இந்த x0 இன் சுற்றுப்புறத்தில் எப்போதும் உள்ளது இந்த சுற்றுப்புறத்தில் நீங்கள் ஏதேனும் xஐ எடுத்துக் கொண்டால் எனவே இது δ எனவே நீங்கள் இப்போது இந்த சுற்றுப்புறத்தில் எந்த புள்ளியை எடுத்துக்கொண்டாலும் f கழித்தல் L εஐ விட குறைவாக இருக்கும் ஆமாம் இது இங்கே ε எனவே நான் அதை எழுதுகிறேன் இது ε எனவே அந்த வேறுபாடு ε விட குறைவாக இருக்கும் மற்றும் இந்த செயல்பாடு x இல் வரையறுக்கப்படாமல் x0 க்கு சமமாக இருக்கலாம் எனவே செயல்பாட்டின் வரம்பை புள்ளி x0 யில் வரையறுக்கவும் செயல்பாடு இந்த x0 கட்டத்தில் வரையறுக்கப்படாது எனவே இங்கே அந்த x என்பது x0 க்கு சமமாக உள்ளது என்பது விலக்கப்பட்டுள்ளது எனவே வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இந்த fx L என்று நாம் எழுத முடியும் இந்த x0 ஐச் சுற்றியுள்ள ஒரு சிறிய சுற்றுப்புறத்தை கருத்தில் கொண்டு இந்த வித்தியாசத்தை சிறியதாக மாற்றலாம் பின்னர் நாம் இந்த f என்பது f ன் இந்த எல்லைக்கு சமமாக உள்ளது என்று கொள்ளலாம் x→x0fxL எனவே இங்கே இப்போது இந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் x 1 ஐ நெருங்கும் போது இந்த 3x1 ன் வரம்பு என்ன மற்றும் இந்த வழக்கில் வரம்பு 4 என்று இங்கே தெளிவாக தெரியும் இந்த εδ அணுகுமுறையைப் பயன்படுத்தி இப்போது நிரூபிக்கிறோம் இது உண்மையில் இந்த 3x1 செயல்பாட்டின் வரம்பு எனவே நாம் என்ன காட்ட வேண்டும் ஒரு குறிப்பிட்ட ε ஒரு δ உள்ளது என்பதை நாம் காட்ட வேண்டும் எனவே அந்த x 1δ எனவே இது ஐ சுற்றியுள்ள பகுதி 1 ஐச் சுற்றியுள்ள ஒரு பகுதி இந்த சுற்றுப்புறத்தில் இருந்து நாம் ஏதேனும் புள்ளியை எடுத்துக் கொண்டால் இது 3x1 4ϵ என்பதைக் குறிக்கும் எனவே இதை நிரூபிக்க இங்கே 3x1 43x 33x 1 இந்த வித்தியாசத்துடன் தொடங்குவோம் எனவே இந்த மாடுலஸ் x 1 எனவே இந்த சுற்றுப்புறத்தில் இருந்து அனைத்து x ம் x 1δ திருப்திப்படுத்தும் எனவே இங்கே 3 இருந்தது எனவே 3δ விட குறைவாக இருந்தது இப்போது நம் நோக்கம் என்ன கொடுக்கப்பட்ட எப்சிலனை விட இந்த வித்தியாசத்தை சிறியதாக மாற்ற வேண்டும் எனவே நாம் இப்போது ε விட குறைவாக அல்லது சமமாக இங்கே அமைக்க வேண்டும் எனவே நமக்கு δ மற்றும் εக்கு இடையே ஒரு உறவு கிடைக்கிறது கொடுக்கப்பட்ட க்கு இந்த வேறுபாட்டை ஐ விட குறைவாக மாற்ற நாம் ஐ இப்போது நாம் தேர்வு செய்யலாம் உறவு 3δ≤ϵ எனவே நாம் இந்த δ≤3 ஐ தேர்வு செய்தால் கொடுக்கப்பட்ட ε க்கு இந்த ε ஐ விட குறைவாகவும் சமமாகவும் உள்ள டெல்டாவை நீங்கள் தேர்வு செய்தால் பின்னர் கொடுக்கப்பட்ட எந்த ε க்கும் நமக்கு இப்போது இங்கே பார்த்த 3x1 4ϵ கிடைக்கும் இந்த வேறுபாடு ε ஐ விட குறைவாக உள்ளது என்று இந்த உறவு கூறுகிறது இந்த உறவின் காரணமாக நாம் இந்த δ≤3 ஐத் தேர்வு செய்யலாம் பின்னர் இந்த வேறுபாடு எல்லா x 1δ க்கும் ε ஐ விட குறைவாக இருக்கும் இந்த நிலைமையை இந்த பிளாட் இல் நாம் காணலாம் எனவே இது ஒரு எடுத்துக்காட்டாகும் மற்றும் x1 இல் செயல்பாட்டின் மதிப்பு 4 மற்றும் இப்போது நீங்கள் எந்த சுற்றுப்புறத்தையும் எடுத்துக் கொள்ளலாம் எனவே எடுத்துக்காட்டாக நாங்கள் இங்கே இந்த சுற்றுப்புறத்தை தேர்ந்தெடுத்துள்ளோம் எனவே இந்த வழக்கில் ஒரு δ நெய்பர்ஹுட் மீண்டும் இதை ஒத்திருக்கிறது எனவே பொதுவாக ε ஒரு சிறியதாக இருக்கும் போது δ கூட சிறியதாக இருக்கும் மற்றும் ε பெரியதாக இருக்கும் போது அந்த இடத்த சுற்றி ஒரு பெரிய நெய்பர்ஹுட் இருக்க முடியும் எனவே உதாரணமாக இங்கே நாம் இந்த புள்ளி 4 ஐ சுற்றி ஒரு பெரிய நெய்பர்ஹுட்டை தேர்வு செய்தோமானால் பின்னர் அதற்கேற்ப இந்த δ கூட பெரியது எனவே இந்த δ சுற்றுப்புறத்தில் உள்ள இந்த x அனைத்தும் இந்த உறவை திருப்திப்படுத்துகிறது இந்த செயல்பாட்டின் வேறுபாடு மைனஸ் 4 என்பது ε ஐ விட குறைவாக உள்ளது என்பதே அந்த உறவு எனவே வரம்பு இல்லை என்றால் ஒரு வரம்பு இல்லாததற்கு என்ன நடக்கும் உதாரணமாக இந்த வழக்கில் x x0 ஐ நெருங்குகிறது வரம்பு வலது அல்லது இடது L க்கு சமமாக இல்லை என்பதையும் மற்றும் நாம் இங்கே இந்த Lஐ சுற்றி ஒரு நெய்பர்ஹுட்டை பெற முயற்சி செய்தால் என்ன நடக்கும் மற்றும் இந்த x0 சுற்றி தொடர்புடைய நெய்பர்ஹுட் என்பது இருக்குமா இல்லையா எனவே உதாரணமாக இங்கே இது ε நெய்பர்ஹுட் ஆனால் இந்த வழக்கில் நாம் என்ன பார்க்கிறோம் இந்த x0 க்கு நெய்பர்ஹுட் இல்லை என்று நீங்கள் எந்த சிறிய நெய்பர்ஹுட் எடுத்து எந்த x க்கும் இதற்கும் இடையே கொண்டாலும் இந்த செயல்பாடு மதிப்பு மற்றும் இந்த வரம்பு இடையேயுள்ள வேறுபாடு இங்கே இந்த ε விட அதிகமாக இருக்கும் எனவே நீங்கள் இங்கே இந்த சுற்றுப்புறத்தில் எந்த புள்ளியையும் எடுத்துக் கொண்டாலும் பின்னர் f மற்றும் இந்த L க்கு இடையே உள்ள வேறுபாடு இங்கே கொடுக்கப்பட்ட εஐ விட அதிகமாக இருக்கும் என்பது தெளிவாகத் தெரிகிறது எனவே இந்த சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட ε ல் இந்த x0 ஐ சுற்றி δ நெய்பர்ஹுட் உள்ளது என்பது சாத்தியம் இல்லை எனவே சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட ε ல் இந்த δ சுற்றுப்புறத்தில் இருந்து இந்த x எங்கிருந்தாலும் வேறுபாடு fமைனஸ் L என்பது εஐ விட குறைவாக இருக்கும் எந்த δ ம் இல்லை மீண்டும் நினைவுபடுத்தவும் எல்லை x x0 ஐ நெருங்கும் போது L க்கு சமமாக வரம்பு உள்ளது எனவே N என்று குறிக்கப்படும் L ன் ஒவ்வொரு நெய்பர்ஹுட் டிலும் x0 ன் ஏதாவது நெய்பர்ஹுட் L ன் நெய்பர்ஹுட் டில் f உள்ளவாறு எப்போதெல்லாம் இந்த x0 ன் நெய்பர்ஹுட் டில் x ம் x0 ன் நெய்பர்ஹுட்டில் ம் இருக்கும் போது இருக்கும் எனவே இரண்டு மாறிகளின் செயல்பாடுகளின் வரம்பு பற்றி நாம் இப்போது விவாதிப்போம் எனவே இது இங்கே மாறாக இந்த பொது வரையறையின் தொடர்ச்சி தான் எனவே இந்த x ஒருவேளை இரு பரிமாண தளத்தில் ஒரு புள்ளியாக இருக்கலாம் எடுத்துக்காட்டாக xy தளத்தில் மீண்டும் இந்த வரையறை வரம்பு வரையறை பொதுமைப்படுத்தலுக்கு கொண்டு செல்லப்படும் எனவே எடுத்துக்காட்டாக இந்த வழக்கில் நாம் z ஐ இரண்டு மாறிகளின் செயல்பாடாக fx y என்று எடுத்துக்கொள்கிறோம் இது டொமைன் D என வரையறுக்கப்படுகிறது மேலும் இந்த P x0 y0 என்பது D ல் ஒரு புள்ளி ஆக இருக்கட்டும் எனவே கொடுக்கப்பட்ட மெய்யான எண்ணுக்கு எப்சிலோன் சிறியதாக இருந்தால் இந்த புள்ளியின் δ x0 y0 சுற்றுப்புறத்தில் இது ஒரு மெய் எண் δ fx Lϵ பின்னர் நாம் Lஐ எல்லை என்று கூறுவோம் எனவே அதன் அர்த்தம் என்ன இந்த fx y மைனஸ் L என்பது இந்த x y இந்த x இன் டெல்டா சுற்றுப்புறத்தில் எங்கு அமைந்தாலும் எப்சிலோன் விட குறைவாக உள்ளது எனவே ஒரு கொடுக்கப்பட்ட எப்சிலான் என்றால் நாம் அத்தகைய டெல்டாவை கண்டுபிடிக்க முடியும் பின்னர் நாம் செல் ஐ fx y ன் எல்லை என்று அழைக்க வேண்டும் மீண்டும் இந்த வரம்பு இருப்பதற்கு செயல்பாடு x0y0 ல் வரையறுக்கப்படாமல் இருக்கலாம் எனவே xy என்பதை x0y0 என்பதற்கு சமமாக இதை நாம் விலக்கலாம் பின்னர் இந்த fx y செயல்பாட்டின் வரம்பு xy→x0y0 நெருங்கும் போது மெய் எண் L என்று அழைக்கப்படுகிறது குறியீட்டு ரீதியாக நாம் மீண்டும் xyx0y0fxyL என குறிக்கிறோம் எனவே இந்த சிக்கலை இரண்டு மாறிகளின் இந்த செயல்பாடுகளிலிருந்து இப்போது எடுத்துக் கொண்டால் lim⁡xy00x2y2sin 1x2y2 0 இந்த வரம்பு εδ அணுகுமுறையைப் பயன்படுத்தி 0 என்பதை நிரூபிக்க விரும்புகிறோம் எனவே நாம் எப்படி தொடர்வது இப்போது xy≠00 ஏனென்றால் 0 0 ல் இந்த செயல்பாடு வரையறுக்கப்படவில்லை செயல்பாட்டின் வேறுபாடு அதாவது x2y21x2y2 வரம்பு மதிப்பு 0 ஐ விட குறைவாக உள்ளது இந்த வித்தியாசத்துடன் நாம் இப்போது தொடங்கினால் இது x2y2 பாசிட்டிவ் இந்த sin1x2y2 னின் அபசல்யூட் வால்யூ இருக்கிறது நமக்கு sin ன் இந்த மதிப்பு எப்போதும் −1 முதல் 1 வரை இருக்கும் என்று தெரியும் எனவே இந்த அளவு 1 ஆல் கட்டுப்படுத்தப்படுகிறது எனவே இது 1 க்கு சமமாக குறைவாக உள்ளது அதாவது இந்த வேறுபாடு x2y2 க்கு குறைவாக அல்லது சமமாக உள்ளது மற்றும் நமக்கு என்ன தெரியும் இந்த புள்ளி 0 0 ன் நெய்பர்ஹுட் ஏனெனில் இந்த வரம்பை 0 0 க்கு எடுத்து செல்கிறது எனவே இந்த 0 0 ன் நெய்பர்ஹுட் அல்லது 0 0 ன் நெய்பர்ஹுட் δ அது என்ன அது 022δ அல்லது x2y22 எனவே நாம் அங்கு இந்த சமத்துவமின்மையைப் பயன்படுத்தலாம் எனவே x2y2 ன் இந்த சுற்றுப்புறத்தில் 2 க்கும் குறைவாக உள்ளது நாம் ஒரு குறிப்பிட்ட εஐ அமைக்க விரும்புகிறோம் இந்த வேறுபாடு εஐ விட குறைவாக உள்ளது மற்றும் அந்த சமத்துவமின்மையை திருப்திப்படுத்தும் அத்தகைய δஐ நாம் தேடுகிறோம் எனவே நீங்கள் ε விட குறைவாக செய்ய விரும்பினால் இங்கே இந்த வித்தியாசம் பின்னர் நாம் δ மற்றும் εக்கு இடையே இந்த உறவை பெற முடியும் எனவே கொடுக்கப்பட்ட εக்கு நீங்கள் δ தேர்வு செய்தால் 2≤ϵ இந்த வேறுபாடு ε விட குறைவாக உள்ள 2≤ϵ ஐ திருப்திப்படுத்தும் δ என்ற வரம்புடன் நாம் செய்கிறோம் எனவே இங்கே கொடுக்கப்பட்ட ε க்கு நீங்கள் 2≤ϵ ஐ தேர்வு செய்தால் பின்னர் செயல்பாடு மதிப்பு மற்றும் அதன் கட்டுப்படுத்தும் மதிப்புக்கு இடையே இந்த வேறுபாடு ε விட குறைவாக இருக்கும் எனவே இங்கே இந்த εஐ விட குறைவாக இருக்கும் εஐ விட குறைவாக இருக்கும் நாம் இந்த நெய்பர்ஹுட்டில் இருந்து x y ஐ எடுத்தோமானால் எனவே மீண்டும் இதை நினைவுகூர எந்த நேரத்திலும் செயல்பாட்டு மதிப்பு x y≠0 0 மற்றும் அதன் கட்டுப்படுத்தும் மதிப்பு ஆகியவற்றுக்கு இடையிலான வித்தியாசத்துடன் நாம் தொடங்கியுள்ளோம் எப்படியோ இந்த டெல்டா சமத்துவமின்மையை x0 y0 புள்ளியின் நெய்பர்ஹுட்டில் இருந்து பயன்படுத்த முடியும் என்று அடிப்படையில் இந்த வித்தியாசத்தை எழுத வேண்டும் இந்த வழக்கில் அது 0 0 ஆகும் நாம் இந்த δஐ அடைந்தவுடன் இந்த வித்தியாசத்தை நாம் செய்ய விரும்புவதால் இந்த ε சமமாக இருக்க வேண்டும் என்று நாம் அமைக்கலாம் இந்த வேறுபாடு இங்கே செயல்பாட்டின் வேறுபாடு N மைனஸ் இந்த லிமிட்டிங் மதிப்பு ε ஐ விடக் குறைவாக இருக்கிறது எனவே இந்த வித்தியாசத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட εக்கு ஒரு δ உள்ளது என்று நாம் கூறலாம் உறவு என்னவென்றால் 2≤ϵ எனவே இது நாம் நிரூபிக்க வேண்டிய மற்றொரு உதாரணம் xy00xyx2y20 எனவே இந்த வழக்கில் மீண்டும் x y→0 0 எனும் போது செயல்பாடு வரையறுக்கப்படவில்லை ஏனெனில் இந்த காரணம் x2y2 எனவே இது 0 ஆக மாறும் ஆனால் இந்த வரம்பு 0 என்று இப்போது நாம் நிரூபிப்போம் நாம் நேரடியாக இங்கே மாற்ற முடியாது 0 0 ஏனெனில் இது ஒரு 0 மற்றும் பின்னர் 0 இங்கே இருக்கும் மற்றும் நாம் எல் ஹாஸ்பிடல் விதியில் இருந்தது ஒரு மாறி வழக்கில் பயன்படுத்த முடியும் இது போன்ற ஒரு எல் ஹாஸ்பிடல் விதி இல்லை மற்றும் இந்த வரம்பு பங்குகள் விகிதம் வரம்புக்கு சமமாக இருக்கும் என்று கூறுகிறது ஆனால் இங்கே நாம் இந்த வெளிப்பாட்டில் நேரடியாக x மற்றும் y மதிப்பை மாற்ற முடியாது எனவே இந்த வரம்பு மீண்டும் εδ அணுகுமுறையைப் பயன்படுத்துகிறது என்பதை நாங்கள் நிரூபிப்போம் எனவே நாம் இந்த x y≠0 0 ஐ எடுத்து மற்றும் நாம் முந்தைய உதாரணத்தில் கூறியது போல் இந்த xyx2y2 0 செயல்பாட்டுக்கு இடையே இந்த வேறுபாட்டை கருத்தில் கொள்ளலாம் இப்போது எனவே இது xyx2y2 இப்போது இது பாசிட்டிவ் எனவே நமக்கு அடிப்படையில் | |xy|x2y2 வேண்டும் இப்போது நோக்கம் யாதெனில் நீங்கள் இந்த வழக்கில் இருக்கும் நெய்பர்ஹுட்டின் சமத்துவமின்மையின் அடிப்படையில் நாம் எல்லாவற்றையும் எழுதவேண்டும் என்பது தான் ஏனெனில் 0 0 புள்ளி x வர்க்கம் பிளஸ் y வர்க்கம் மற்றும் வர்க்கமூலம் இருக்கும் எனவே நாம் இப்போது இந்த வெளிப்பாட்டை x2y2 வடிவத்தில் மாற்றுவோம் எனவே இந்த சமத்துவமின்மையை நீங்கள் எடுத்துக் கொண்டால் x y2 என்பதை இப்போது இங்கே கவனிக்கிறோம் இங்கே வர்க்கம் காரணமாக எப்போதும் 0 விட அதிகமாகவும் அல்லது சமமாக உள்ளது பின்னர் நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் இது இந்த x2y22xy என்று குறிக்கிறது எனவே பின்னர் இங்கே x2y2 என்பது 2xy க்கும் அதிகமாகவும் கிடைக்கும் நாம் முழுமையான மதிப்பை எடுத்துக் கொள்ளலாம் எனவே இங்கே x2y2 பாசிட்டிவ் எனவே நம்மிடம் 2 மற்றும் xy இந்த xyஐ விட 2 மடங்கு அதிகமாக உள்ளது மற்றும் இது xyஐ விட பெரியது எனவே இந்த வழக்கில் நாம் இந்த x2y2 இந்த xy ன் முழுமையான மதிப்பை விட அதிகம் என்ற சமத்துவமின்மையை பயன்படுத்த முடியும் இந்த உறவைக் கொண்டு இப்போது இந்த |xy| யை பெரிய அளவில் மாற்றலாம் இது x2y2 மற்றும் டிவைடட் பை x2y2 எனவே இங்கே இப்போது நமக்கு x2y2 கிடைத்தது இந்த டெல்டாவின் இந்த சுற்றுப்புறத்தை நாம் மீண்டும் பரிசீலித்தோம் இது 22δ எனவே நாம் 22δ என்று கூறினோம் குறைந்தபட்சம் 0 0 ன் நெய்பர்ஹுட்டில் இப்போது நாம் இந்த வித்தியாசம் எப்சிலான் விட குறைவாக உள்ளது என்று சொல்ல வேண்டும் எனவே மீண்டும் நாம் அதே யோசனையைப் பயன்படுத்துவோம் எனவே இங்கே அது εஐ விட குறைவாக அல்லது சமமாக உள்ளது எனவே இந்த வெளிப்பாடு செயல்பாட்டிற்கும் கட்டுப்படுத்தும் மதிப்புக்கும் இடையிலான வேறுபாடு εஐ விட குறைவாக உள்ளது இந்த உறவை நாம் தேர்ந்தெடுத்தால் δ ε விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் எனவே கொடுக்கப்பட்ட ε நாம் ε அல்லது ε விட குறைவாக δ எதையும் தேர்வு செய்தால் பின்னர் செயல்பாடு மதிப்பு மற்றும் அதன் கட்டுப்படுத்தும் மதிப்புக்கு இடையே வேறுபாடு εஐ விட குறைவாக இருக்கும் எனவே கொடுக்கப்பட்ட ε ல் ε க்கு குறைவாகப் பயன்படுத்தும் செயல்பாடு மதிப்புக்கும் கழித்தலுக்கும் இடையிலான இந்த வேறுபாடு εஐ விட குறைவாக இருக்கும் எனவே இப்போது முடிவுக்கு வர இரண்டு மாறிகளின் செயல்பாடுகளை முக்கியமாக Zfxy பற்றி விவாதித்துள்ளோம் எனவே இங்கே x மற்றும் y அவை சுயாதீன மாறி எனவே அவை எந்த மதிப்புகளையும் எடுத்துக் கொள்ளலாம் நான் இங்கே இந்த செயல்பாட்டு மதிப்பைக் குறிக்கிறேன் மேலும் அத்தகைய செயல்பாடுகள் xyz தளத்தில் மேற்பரப்பைக் குறிக்கின்றன என்பதையும் நாம் பார்த்தோம் நாம் குறிப்பிட்ட எண் L என்பது வரம்பு என்பதை எப்படியாவது நிரூபிக்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் εδ வரையறையின் வரையறையையும் நாங்கள் விவாதித்துள்ளோம் இந்த εδ அணுகுமுறையின் உதவியுடன் நாம் வரம்பைப் பெற முடியாது ஆனால் வரம்பு பற்றி நமக்கு ஏதாவது யோசனை இருந்தால் இந்த εδ அணுகுமுறை L வரம்பு என்பதை சரிபார்க்க பயன்படுத்தப்படலாம் ஏனென்றால் இரண்டு மாறிகளின் செயல்பாடுகளை நாம் கொண்டிருக்கும்போது இந்த இரண்டு மாறிகளின் செயல்பாடுகளைக் கொண்டிருக்கும்போது பல பாகங்கள் உள்ளன அவை xy தளத்தில் ஒரு குறிப்பிட்ட புள்ளியை நெருங்குகின்றன மேலும் இரண்டு பாகங்கள் இருந்த ஒரு மாறியின் விஷயத்தில் நாம் பார்த்தவை முற்றிலும் வேறுபட்டவை வலது பக்கத்தில் இருந்து ஒன்று இடது பக்கத்தில் இருந்து ஒன்று மற்றும் நாம் வலது பக்கத்தில் இருந்து வரம்பு பெற பயன்படுத்தப்படும் இடது பக்கத்தில் இருந்து பின்னர் அவை இரண்டும் சமமாக இருந்தால் நாம் வரம்பு உள்ளது என்று சொல்கிறோம் ஆனால் இப்போது இந்த வழக்கில் நீங்கள் பல திசையில் இருந்து ஒரு குறிப்பிட்ட புள்ளியை அணுக முடியும் என்பதால் இந்த கட்டுப்படுத்தும் செயல்பாட்டில் எண்ணற்ற பல பகுதிகள் ஈடுபட்டுள்ளதால் சில பாதைகளில் செல்ல முடியாது எனவே இந்த εδ அணுகுமுறை வரம்பு பற்றி சில யோசனை முறை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பின்னர் வரம்பு இந்த மதிப்பு இந்த உண்மையில் வரம்பு என்று நிரூபிக்க பயன்படுத்த முடியும் எனவே அடுத்த விரிவுரையில் வரம்புகள் குறிப்பாக வரம்பு மதிப்பீடு பற்றி மேலும் கற்றுக்கொள்வோம் இந்த விரிவுரைகளை தயாரிக்க நாம் பயன்படுத்திய குறிப்புகள் இவை மிகவும் நன்றி